ஆய்லரின் Euler's இயக்கவிதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு முதல் உதாரண கணக்கீட்டை பார்க்கலாம் சுழற்சி இயக்கம் ஒரு நிலையான சமநிலையில் ஆய்லரின் விதிகளின் அடிப்படையில் அதன் பயன்பாட்டை நாம் பார்த்தோம் அது நாம் முன்பு பார்த்த பரப்பின் மீது உள்ள பிளாக் கணக்கீடு ஆகும் இப்பொழுது நாம் பார்க்கப் போகும் கணக்கீட்டில் சுழற்சி இயக்கம் ஒரு அற்பமானதல்ல அது வெறுமனே நிலையான சமநிலையில் இல்லை இந்த கணக்கீட்டை நாம் பார்க்கலாம் ஒரு நீட்டிக்க முடியாத கம்பியில் 64N எடை கொண்ட ஒரு உருளையானது கீழே உருளுகிறது இந்த உருளையின் சென்டர் ஆப் மாஸின் ஆக்சலேரேஷன் மற்றும் கம்பியின் இழுவிசை ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் கம்பியின் நிறை இல்லாதது என்று கருதுவோம் எனவே இந்த கணக்கீட்டை நாம் தொடங்கலாம் முதலில் ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே உருளையின் ஃப்ரீ பாடி டயக்ராமை வருகிறேன் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவதன் நோக்கம் என்னவென்றால் அனைத்து பொருட்களின் விளைவையும் விசைகளாக மாற்றவேண்டும் எனவே இங்கு அந்த கம்பி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக மேல் நோக்கிய திசையில் T என்ற இழுவிசை செயல்படுகிறது புவியீர்ப்பு விசையின் விளைவும் நீக்கப்பட்டு அது சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக செயல்படும் 64N எடையாக குறிக்கப்படுகிறது இந்த இரண்டு விசைகள் மட்டுமே உருளையின் மீது செயல்படுகிறது சென்டர் ஆப் மாஸின் ஆக்சலேரேஷன் a ஆங்குலர் ஆக்சலேரேஷன் என்று எடுத்துக் கொள்க ஆங்குலர் மற்றும் லீனியர் இயக்கத்தை தொடர்புபடுத்தும் கைனமாடிக்ஸ் விதிகளை இங்கு நாம் பயன்படுத்தலாம் கம்பியானது உருளையை தொடும் புள்ளியை A என்று எடுத்துக்கொள்ளலாம் உருளையானது என்ற ஆங்குலர் அளவு பிரிக்கப்பட்டால் புள்ளி G ஆனது நேரியலாக தூரம் கீழே நகரும் எனவே இந்த கணக்கீடானது ஒரு உருளை சாய்ந்த தளத்தில் நழுவுதல் இல்லாமல் கீழே உருள்வது போன்றதாகும் எனவே இங்கே நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் எனவே உருளையின் சென்டர் ஆப் மாஸ் மற்றும் ஆக்சலேரேஷன் ஆகியவை தொடர்புடையவை எனவே இதை என்று எழுதலாம் உருளையின் ஆரம் 0 5m ஆகும் கினெடிக்ஸ் விதிகளில் முதலில் ஆய்லர் Euler's முதல் விதியை பயன்படுத்தி கீழ்நோக்கி செயல்படும் விசையை நேர்குறியாக எடுத்துக்கொண்டு அனைத்து விசைகளின் கூடுதல் நிறை மற்றும் ஆக்சலேரேஷன் ஆகியவற்றின் பெருக்கற்பலன் ஆகும் அல்லது என்று எழுதலாம் இந்த சமன்பாடுகளுக்கு குறியீடுகளை கொடுத்து குறிக்கலாம் இங்கே இரண்டு சமன்பாடுகள் கிடைத்துள்ளன மூன்றாவது சமன்பாடானது ஆய்லரின் Euler's இரண்டாம் விதியில் இருந்து சென்டர் ஆஃப் மாஸை பொருத்து பெறப்படுகிறது இந்த அமைப்பில் சென்டர் ஆஃப் மாஸை பொருத்து செயல்படும் அனைத்து விசைகளின் மொமென்ட் ஆனது அமைப்பின் மொமெண்ட் ஆப் இனர்ஷியா மற்றும் ஆங்குலர் ஆக்சலேரேஷன் ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும் சமமாகும் நாம் இப்பொழுது ஐ கணக்கிட வேண்டும் இது ஒரு ஒழுங்கான உருளை போன்ற அமைப்பாகும் எனவே மாஸ் சென்டரை பொருத்து அதனுடைய மொமெண்ட் ஆப் இனர்ஷியா ஆகும் அவ்வாறு கணக்கிடும் பொழுது கீழ்க்கண்ட விடை கிடைக்கிறது கடிகார முள் திசையில் மொமெண்ட்டை நேர்குறியாக எடுத்துக் கொள்ள வேண்டும்

க்கு எந்த குறியீட்டு முறையை பயன்படுத்தினோமோ அதையே நாம் இங்கு பின்பற்ற வேண்டும் அப்படி செய்யும் பொழுது சமன்பாட்டின் இடது புறம் இருக்கும் மொமெண்ட்டின் குறியீட்டு முறைகளைப் பற்றி மட்டுமே கவலைப்பட வேண்டும் வலதுபுறம் உள்ள எப்பொழுதும் நேர்குறி கொண்டது அதனால் ஒரு விஷயத்தைப் பற்றிய கவலை பட தேவையில்லை இப்பொழுது அந்த கம்பியின் இழுவிசையானது 0 5m தொலைவில் மொமெண்ட் ஆர்ம் கொண்டுள்ளது ஆனால் பொருளின் எடையானது மொமெண்ட் ஆர்மை பெற்றிருக்கவில்லை இதைப் பின்வருமாறு எழுதலாம் இதை மேலும் சுருக்கும் பொழுது என்று கிடைக்கிறது இது எனது மூன்றாவது சமன்பாடு ஆகும் எனவே இதை மீண்டும் பார்ப்போம் இந்த மூன்று சமன்பாடுகளிலும் மூன்று அளவுருக்களின் மதிப்பு தெரியாது இதை மேலும் துல்லியமாக கூற வேண்டுமானால் இங்கே மூன்று லீனியர் சமன்பாடுகளும் மதிப்பு தெரியாத மூன்று அளவுருக்களும் உள்ளன அவை T a மற்றும் இதை நான் மீண்டும் எழுதுகிறேன் ஆனால் அடுத்த முறை இதை எப்படி தீர்ப்பது என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அந்த மூன்று சமன்பாடுகள் கீழே உள்ளன

முதல் சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுவோம் அவர் செய்யும் பொழுது என்று கிடைக்கிறது இதை நான்காவது சமன்பாடாக எடுத்துக் கொள்ளலாம் மூன்றாவது சமன்பாட்டை நான்காவது சமன்பாட்டில் பிரதியிடும்பொழுது நமக்கு என்று கிடைக்கிறது இதன் லீனியர் ஆக்சலேரேஷன் என்பது இதில் பாதி ஆகும் மற்றும் கம்பியின் இழுவிசை இங்கு இரண்டு விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் ஒன்று நேர்குறியை கொண்டுள்ளது எனவே அங்கு எந்த ஆச்சரியமும் இல்லை ஏனென்றால் உருளையானது கீழே உருளுகிறது என்று நமக்கு தெரியும் எனவே என்ற ஆங்குலர் ஆக்சலேரேஷனில் கடிகார முள் திசையில் உருளுகிறது இரண்டாவதாக இந்த அமைப்பானது நிலைத்த சமநிலையில் உள்ளது ஆனால் படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பிற்கு இது உகந்தது அல்ல ஆனால் இங்கே கம்பியின் இழுவிசையானது 64Nஐ விட குறைவாக இருக்கிறது இந்த இழுவிசையானது A என்ற புள்ளியில் நழுவுதல் ஏற்படாமல் இருப்பதற்கு தேவைப்படுகிறது உருளையானது உருள்வதற்கு தேவையான மொமெண்ட்டை அதனுடைய எடை உருவாக்காது இதுவே கம்பியில் செயல்படும் இழுவிசையின் பங்களிப்பாகும் கம்பியில் செயல்படும் இந்த இழுவிசையானது A என்ற புள்ளியில் உருளையானது நழுவுதல் இல்லாமல் உருள்வதற்கு தேவைப்படுகிறது அதேநேரத்தில் உருளையின் எடையானது அதை கீழ் நோக்கி ஆக்சலேரேட் செய்கிறது இழுவிசையானது அந்தப் புள்ளியில் தேவையான சுழற்சி இயக்கத்தை அளிக்கிறது இயங்கும் ஒரு அமைப்பின் மீது இரண்டு இயக்க விதிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை இந்த கணக்கீடானது விளக்கியிருக்கும் என்று நம்புகிறேன் ஆய்லர் விதியை மீண்டும் ஒரு முறை கூற விரும்புகிறேன் அனைத்து விசைகளின் கூடுதலானது நிறை மற்றும் ஆக்சலேரசஷன் ஆகியவற்றின் பெருக்கற்பலன் ஆகும் அதேபோல் சென்டர் ஆஃப் மாஸை பொருத்து அனைத்து மொமெண்ட்களின் கூடுதலானது சென்டர் ஆஃப் மாஸை பொருத்து கணக்கிடப்படும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மற்றும் ஆங்குலர் ஆக்சலேரசஷன் ஆகியவற்றின் ஆகியவற்றின் பெருக்கற்பலன் ஆகும் இந்த உதாரண கணக்கீட்டில் நாம் G ஐ பொருத்து மொமெண்ட் எடுக்காமல் வேறு ஒரு புள்ளி அதாவது உருளையின் மீது உள்ள A என்ற புள்ளியை பொருத்து மொமெண்ட் கணக்கிட்டால் நமக்கு தவறான விடை கிடைக்கும் ஏனென்றால் புள்ளி A என்பது லீனியர் ஆக்சலேரசஷன் கொண்டுள்ளது எனவே இது தவறான முடிவை கொடுக்கும் எனவே மற்றொரு உதாரண கணக்கீட்டுடன் நம்முடைய விவாதத்தை பின்னர் தொடரலாம்